அச்சின் மற்றொரு தாக்கம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் ஒரு குறிப்பிட்ட நகல் ஒரு குறிப்பிட்ட பதிப்பில் பல நூற்றுக்கணக்கான பிரதிகளாக அச்சிடப்படும் பின்னர் அவை ஐரோப்பா முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன புத்தகங்களில் சில நெருப்பு அல்லது போர் அல்லது பிற வகையான புறக்கணிப்புகளால் அழிக்கப்பட்டது அதேசமயம் இடைக்காலத்தில் பல கையெழுத்துப் பிரதிகள் பூச்சிகளால் சாப்பிடபட்டது அல்லது எரிக்கப்பட்டது புத்தகங்கள் எவ்வாறு எரிக்கப்பட்டன என்பது பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த முக்கிய வழிமுறை மூலம் சவாலான கருத்துக்களை கூற முடியும் வரையறுக்கப்பட்ட புத்தகங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் பிரதிகள் இருக்கும்போது அது சாத்தியமாகும் அச்சின் உதவியால் புத்தகம் தொலைதூரத்தில் விநியோகிக்கப்படுகிறது அதன்மூலம் அவை அதிக ஆயுளைக் கொண்டிருந்தன மேலும் இந்த புத்தகங்கள் நூலகங்களில் மட்டுமல்லாமல் தனியார் விற்பனையாளர்களும் புத்தகங்களை விநியோகித்தனர் இதன் மூலம் அதிக ஆயுள் அதிக உத்தரவாதம் வாய்ந்ததாக புத்தகங்கள் இருந்தது உண்மையில் இடைக்கால சகாப்தத்தில் அகழ்வாராய்ச்சி மூலம் பல்வேறு வகையான மறைவிடங்களிலிருந்து புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று சான்றுகள் உள்ளன எனவே மக்கள் செல்வத்தைப் போல் புத்தகங்களை மறைக்க வேண்டிய சூழலில் இருந்தனர் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட கையெழுத்துப் பிரதி ஒரு குறிப்பிட்ட வகை மந்திர தன்மை உள்ளதாக மாற வாய்ப்பு உள்ளது அதில் அறிவு உள்ளது ஆதலால் அது மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் புத்தகங்கள் அதிக அளவில் கிடைப்பதால் கையெழுத்துப் பிரதியில் ஒரு ஒற்றை நகல் அல்லது மூன்று அல்லது நான்கு நகல்கள் பிரதிகள் எடுக்கலாம் ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகத்தில் நிறைய பிரதிகள் உள்ளன எனவே இது புத்தகங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அதன் மந்திர மதிப்பையும் குறைப்பதாக கருதப்படுகிறது இது குட்டன்பெர்க்கின் பைபிளில் உள்ள ஒரு படம் ஆகும் இது அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் மேலும் அறிவார்ந்த முறையில் திருத்துவதற்கான பாரம்பரியத்துடன் திகழ்கிறது அச்சுப்பொறிகள் அறிஞர்களை இந்த செயல்முறையை சாத்தியமாக்குவதற்கு ஈடுபடுத்துகின்றன ஸ்கிரைபல் நகலெடுக்கும் முறையில் மனிதனால் பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அச்சிடுவதன் மூலம் முதல் நகல் எடுக்கப்பட்டு பின்னர் அது திருத்தப்பட்டு பிறகு அவர்கள் லேடிஸ் டைப்ஸெட் டைப்ஃபேஸை மாற்றி சரிசெய்து மீண்டும் அதை அச்சிடுகிறார்கள் எனவே அச்சிடலுடன் துவங்கும் ஒரு நகல் எடிட்டிங் செயல்முறை உள்ளது இது கையெழுத்துப் பிரதியில் சாத்தியமில்லாத ஒன்று டிஜிட்டலின் வருகையால் இது கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது நாம் இப்போதெல்லாம் நமது நகல்களைப் பற்றி கவனமாக மிகவும் கவனமாக இருப்பதில்லை ஏனெனில் நம்மால் நகல்களை தொடர்ந்து திருத்த முடியும் நகல்கள் வெளியீட்டிற்குப் பிறகும் உங்களால் திருத்த இயலும் ஆனால் உறுதியாக அச்சுப்பொறிகளின் கலவைக்கும் அச்சிடலுக்கும் இடையில் இந்த எடிட்டிங் செயல்முறை இருந்தது இந்த நிழல் எடிட்டிங் இடம் அறிவார்ந்த ஆலோசனையுடன் கோரப்பட்டது எந்த வகையான புத்தகங்கள் சந்தைகளுக்கு தேவைப்படும் என்பதைக் கண்டுபிடிக்க அறிவார்ந்த ஆலோசனை பெறப்பட்டது பல்வேறு அறிவார்ந்த சங்கங்கள் தங்கள் விசாரணைகளின் முடிவுகளை வெளியிட அச்சை பயன்படுத்த்த்தின ராயல் சொசைட்டி பிலாசபிகல் டிரன்சாக்சன் என்ற பத்திரிகையை பயன்படுத்தி இயற்கையைப் பரப்புவதற்குப் பயன்படுத்தியது உண்மையில் ராயல் சொசைட்டி ஒரு புத்தக வெளியீட்டுத் திட்டத்தைத் தொடங்கியது இறுதியில் புத்தகங்களில் ஒன்றாக நியூட்டனின் பிரின்சிபியா வெளியிடப்பட்டது சில அச்சுப்பொறிகள் படைப்புகளை உருவாக்க ஒரு அமைப்பை தீவிரமாக நியமித்தன நிறைய அச்சுப்பொறிகள் உண்மையில் ஒரு அமைப்பை உருவாக்கும் வேலைகளைச் செய்தன ஒரு நிகழ்ச்சி நிரலை அமைப்பதற்கும் அவர்கள் மக்களிடம் யோசனை கேட்டார்கள் எனக்காக ஒரு புத்தகத்தை எழுத முடியுமா நீங்கள் கூறியதை சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு உரையில் பேசியதை பற்றி உங்களால் எழுத முடியுமா அதை நான் வெளியிடலாமா எனவே அவர்கள் நிகழ்ச்சி நிரலை தீவிரமாக அமைத்துக் கொண்டிருந்தனர் மேலும் சில முக்கியமான அறிஞர்கள் அறிஞர்களுள் இருவர் மார்ட்டின் லூதர் மற்றும் கால்வினிஸ்ட் ஜான் கால்வின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வலிமையை சவால் செய்தவர்கள் ஆவர் வெளியீடு என்பது உண்மையில் மிக முக்கியமான பயன்முறையாக இப்போது மாறியுள்ளது இந்த புதிய கற்றல் 16 ஆம் ஆண்டின் இறுதியில் மற்றும் 17 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உருவாக்கப்பட்டது அல்ல மனுஸ்கிரிப்ட்களில் ஏற்கனவே இருந்த புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வருகின்றன மனுஸ்கிரிப்ட்கள் எழுதுவது முழுவதுமாக நின்றுவிடவில்லை தனியார் வட்டங்களில் மனுஸ்கிரிப்ட்கள் உபயோகிக்கப்படுகிறது ஆனால் அச்சு மூலம் அறிவு பொது விநியோகம் செய்யப்படுகிறது வெளியீடு ஒரு முக்கியமான ஊடகமாக மாறியுள்ளது இதன் மூலம் எந்த ஆராய்ச்சி எந்த யோசனைகளை அது அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் மத நம்பிக்கைகள் இலக்கிய வளங்கள் என எதுவாக இருந்தாலும் அதைப் பற்றி அறிய உதவுகிறது அச்சின் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது மேற்கு மற்றும் மேற்கு நாடுகளுக்கு அப்பால் பரப்பப்படுகிறது இப்போது புதிய யோசனைகள் ஐரோப்பாவில் சர்ச் சுற்றுகளின் குமிழியை உடைத்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அதன் விளைவாக அனைத்து அறிவும் நிறைய குழப்பங்களை உருவாக்கியது என்பது உண்மை இந்த வருகை அல்லது இந்த கருத்துக்கள் அச்சுகளின் மூலம் புழக்கத்தில் கிறது என்ற உண்மையை நாம் இழக்கக்கூடாது இதன் விளைவு நேர்மறையானது மட்டுமல்ல சில ஆபத்துகளையும் உள்ளடக்கியது ஏனென்றால் இதன் மூலம் நிறைய போலித்தனமான விஷயங்களும் உருவாக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்படுகின்றன இந்த திருச்சபை மற்றும் அறிவார்ந்த படைப்புகள் மட்டும் வெளியிடப்படவில்லை மக்கள் எது சரி எது தவறு என்பதை கண்டறியும் சூழலில் இருந்தனர் இன்று நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால் சமூக ஊடகங்களின் தோற்றம் இன்று நாம் காணும் விஷயங்களுக்கு மிகவும் ஒத்ததாகும் எந்த வகையான மீம்ஸ்கள் மற்றும் கதைகள் புழக்கத்தில் விடப்படுகின்றன ஏராளமான போலி செய்திகள் மற்றும் படங்கள் புழக்கத்தில் விடப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட ஊடகத்துடன் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து மக்களுக்கு இன்னும் புரிதல் ஏற்படவில்லை நவீன நாளில் சமூக ஊடகங்களுடன் நாள்தோறும் வேறுபட்ட கருத்துக்கள் தோன்றுகின்றன இது 16 ஆம் நூற்றாண்டில் நடப்பதைப் போல் இல்லை ஆனால் இரண்டுக்கும் இடையில் சில ஒற்றுமைகள் உள்ளன அங்கு ஒரு குறிப்பிட்ட செய்தி சரியானதா அல்லது தவறானதா என்பதை மக்கள் கண்டுபிடிக்க முடியாது சில நேரங்களில் மக்கள் தங்கள் தொலைபேசிகளில் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் வரும் செய்திகளை அப்படியே அனுப்புகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் அச்சில் ஏற்பட்ட மாற்றத்தினால் மக்கள் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டியவை எவை மற்றும் தவறான கருத்துக்கள் எவை என்ற யோசனையுடன் செயல்பட வேண்டும் இரண்டு வகையான விஷயங்களுக்கிடையில் மிகத்தெளிவான வேறுபாடு கூட இல்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏராளமான எண்ணங்கள் ஐரோப்பாவை மூழ்கடித்தன நாஸ்டிசிசம் அல்கெமி மந்திரம் ஜோதிடம் கபாலிஸ்டிக் எழுத்துக்கள் இவையாவும் பிற்கால நூற்றாண்டுகளில் குறைவான நம்பகத்தன்மையைக் கொண்டிருந்தது அவற்றில் சிலர் அச்சுப்பொறிகள் லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் அச்சிட தயாராக இருந்தனர் எனவே குறைந்த நம்பகத்தன்மை குறைந்த அறிவார்ந்த குறைந்த அறிவியல் எழுத்துக்கள் ஆகியவை அதிகமாக பழக்கத்தில் இருந்தன ஆனால் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் ஒருபோதும் தெளிவான அறிகுறி இல்லை அந்த நேரத்தில் விஞ்ஞானம் எது அறிவியலற்றது எது அறிவார்ந்தவர் யார் யார் அறிவார்ந்தவர் அல்ல ஆகியன பற்றிய தெளிவான புரிதல் உள்ளது என்று நீங்கள் சொல்ல முடியாது கல்வி மற்றும் கல்விசாரா கருத்துக்கள் என்ன என்பது பற்றிய வேறுபாடு தெளிவாக இல்லை இதையே ஜார்ஜ் சார்டன் என்பவர் பயனற்ற வெளியீடுகளின் மிக உயர்ந்த விகிதம் மற்றவர்களை சதுப்பு நிலமாக மாற்றும் சாதாரண எழுத்தாளர்கள் எப்போதும் புகழ்பெற்றவர்களை விட அதிகமானவர்கள் என்று கூறினார் எனவே இந்த வகையான கையாளுதலின் மாற்றம் உங்களுக்கு இருந்தது உலகத்தை விளக்குவதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆனது அது ஒரு நாளில் தீர்க்கப்படவில்லை இந்த யோசனைகளை வேலை செய்ய வைப்பதில் நிறைய நேரம் பிடித்தது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் சர் ஐசக் நியூட்டன் நவீன இயற்பியலின் மிக முக்கியமான ஆதரவாளர் ஆவார் நவீன இயற்பியலின் கருத்துக்களை நாம் பார்த்துள்ளோம் அவர் பயிற்றுவித்த காலத்தில் அவர் அல்கெமியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் மேலும் அந்தத் துறையில்தான் அவரது பயணம் அவரை இயற்பியல் புவியீர்ப்பு விதிகள் மற்றும் பிற விஷயங்களின் கண்டுபிடிப்பிற்கு வழிவகுத்தது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் அமெரிக்காவை கண்டுபிடித்தது கண்டுபிடித்ததாகும் இப்போது அமெரிக்காவின் கண்டுபிடிப்பு அச்சிடலுக்கு உதவியது ஆனால் அமெரிக்காவின் கண்டுபிடிப்பு ஏராளமான ஆய்வுகளுடன் நிகழ்ந்த ஒன்றாகும் மக்கள் உலகை ஆராயத் தொடங்கியதால் அவர்கள் ஆய்விற்காக புதிய அறிவின் கிளைகளாக புவியியல் வரைபடம் கடல்சார்வியல் நேவிகேஷன் விலங்கியல் தாவரவியல் மானுடவியல் புதிய இடங்களைப் பற்றி கற்றுக் கொள்ளுதல் புதிய வகையான தாவரங்கள் புதிய வகையான விலங்குகள் புதிய வகையான மக்கள் ஆகியவற்றைப் உருவாக்கினர் இவை அனைத்தும் பிற்காலத்தில் புதிய கல்வித் துறைகளாக மாறப் போகின்றன கொலம்பஸ் மேற்கு நோக்கி பயணிப்பதன் மூலம் இண்டீஸை நோக்கி ஒரு புதிய பாதையைத் தேடுமாறு தூண்டப்பட்டார் அவர் முன்னர் பயன்படுத்திய முந்தைய பாதை கிழக்கு வழியாக நிலத்தின் வழியாக இருந்தது இப்போது அவர்கள் கிழக்கு நோக்கி பயணிக்க முடியாததற்கு என்ன காரணம் முன்னதாக அவர்கள் மத்திய கிழக்கு வழியாக பயணித்து இந்தியாவுக்கு வருவார்கள் மார்கோ போலோஎடுத்த பாதை அதுதான் ஆனால் இப்போது மற்றவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஆப்பிரிக்காவைச் சுற்றி வருகிறார்கள் கொலம்பஸ் அட்லாண்டிக் கடலுக்குச் செல்ல முயன்றார் அதனால் அவர் மேற்கு நோக்கி பயணித்தார் அவர் சென்று கொலம்பியாவைத் தாக்கியபோது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஐரோப்பா என்ன காரணத்திற்காக திடீரென கிழக்கு நோக்கி செல்லும் பாதைக்கு பதிலாக மேற்கு நோக்கி செல்லும் வழியைத் தேடத் தொடங்கியது ஏனென்றால் நிலத்தின் மீது பயணம் செய்வது மிகவும் எளிதானது எனவே மக்கள் ஏன் மேற்கு நோக்கி பயணிக்கிறார்கள் திடீரென்று மேற்கு நோக்கி செல்லும் வழியைத் தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் என்ன ஒரு கணம் இதை யோசித்துப் பாருங்கள் ஆனால் மேற்கு நோக்கி பயணிப்பதன் மூலம் கொலம்பஸின் இந்தியாவைத் தேடும் முயற்சி உண்மையில் இமாகோ முண்டி என்ற புத்தகத்தால் தூண்டப்பட்டது அந்த குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து இது ஒரு எடுத்துக்காட்டாகும் இது உலகின் மிகவும் ஒழுங்கற்ற இடைக்கால வரைபடமாகும் இந்த குறிப்பிட்ட புத்தகம் ஒருவர் மேற்கு நோக்கி பயணித்து ஒரு இந்தியாவைக் கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணத்திற்கு வழி வகுக்கிறது எனவே புத்தகங்கள் மற்றும் அச்சிடுதல் ஆய்வின் புதிய சாத்திய கூறுகளுக்கு வழிவகுக்கின்றன கொலம்பஸின் பயணங்கள் 1490 களில் நடந்தன என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உண்மையில் 1450 களில் தான் அச்சு கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே சுமார் 40 50 ஆண்டுகளுக்குப் பிறகு நிறுவப்பட்டது அதற்குள் நாம் விவாதித்து வரும் ஏராளமான அச்சிடும் நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தன கொலம்பஸ் திரும்பி வந்து அதை விவரிக்கும் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினார் பின்னர் அது பல ஐரோப்பிய வடமொழி மொழிகளிலும் லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் 18 சேர்த்தல்களுக்கும் இணைக்கப்பட்டது அமெரிக்கோ வெஸ்பூசியின் ஒரு பயணம் இதை போன்று சுற்றிவளைக்கப்பட்டது மன்னிக்கவும் அவர் மாகலென் அவர் உண்மையில் அமெரிக்காவின் வடக்கு பகுதிக்கு பயணம் செய்தார் அதன் பிறகு அமெரிக்கா என்று பெயரிடப்பட்டது அவரது புத்தகம் கொலம்பஸின் புத்தகங்களை விட பிரபலமானது எனவே ஏற்கனவே பயணக் குறிப்புகள் அதிக அளவில் இருந்தன அச்சுப் பொறியாளர்கள் பயணிகளிடம் தங்கள் ஆய்வுகளைப் பற்றி எழுதச் சொல்லத் தொடங்கினார்கள் மேலும் ஒரு பெரிய சந்தை இருந்ததால் ஐரோப்பா இந்த புதிய உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்ளும் அறிவுக்குப் பசியுடன் இருந்தது இது பெரிய விஷயம் அது அந்தக் காலத்தின் டிஸ்கவரி சேனல்களைப் போல இருந்தது நிறைய அச்சுப்பொறிகள் பயணக் குறிப்புகளை வெளியிட்டன சில சமயங்களில் கற்பனையான பயணங்களும் நிறைய நடக்கும் மேலும் நாம் நினைக்கும் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று தி லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராபின்சன் க்ரூஸோ ஒரு கற்பனையான பயணக் கதை இது அந்தக் காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக கருதப்பட்டது பயணக் குறிப்புகள் மட்டும் அச்சிடப்படவில்லை அச்சிடும் கலையில் புதிய கண்டுபிடிப்புகள் செய்யப்படுவதற்கான சாத்தியக் கூறுகளை பயணம் உருவாக்க உதவியது புதிய வகையான விஷயங்கள் அச்சிடப்பட்டு வந்தன இந்த புத்தகங்களின் மூலம் கப்பல்கள் உருவாக்குவதுவரைபடங்கள் அல்லது திட்டங்களை உருவாக்குவது பல்வேறு ஊடுருவல் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த வழிமுறைகளை அச்சிடுவதால் மக்கள் தாங்களே கற்றுக் கொண்டு தங்கள் சொந்த பயணங்களை மேற்கொள்வார்கள் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரரை சந்தித்திருக்கலாம் ஆனால் பல ஆய்வாளர்களின் கப்பல் கட்டும் மற்றும் ஆயுதம் செய்யும் அனுபவங்களையும் படிக்கலாம் ஆதலால் இந்த வகையான விஷயங்கள் புழக்கத்தில் விடப்படுகின்றன ஐரோப்பியர்கள் இந்த புதிய இடங்களில் குடியேற தொடங்கியவுடன் அதிகமான மக்கள் ஐரோப்பாவிலிருந்து இந்த இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் புதிய உலகம் என்று கண்டறியப்பட்டவை உண்மையில் காலனித்துவத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்தன இது உள்ளூர் மக்களை அழிப்பதற்கும் நிலங்களை அழிப்பதற்கும் வழிவகுக்கும் அதே நேரத்தில் அவர்கள் நிலத்தை அழிக்கும்போது அதன் தொகையையும் அவர்கள் அழிக்கிறார்கள் அந்த நிலங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதால் கிறார்கள் ஐரோப்பாவின் அதிகப்படியான மக்கள் பல்வேறு இடங்களுக்கு குடியேறத் தொடங்குகிறார்கள் ஏராளமான குற்றவாளிகள் கடத்தப்படுகிறார்கள் இது உறுதியாக அடிமை வர்த்தகத்தின் வரலாற்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது முற்றிலும் வேறொரு கதை ஆனால் ஐரோப்பாவின் பிரதான நிலப்பரப்பில் வடிவமைக்கப்பட்ட பல அரசியல் கருத்துக்கள் இப்போது இந்த காலனிகளில் சோதிக்கப்படத் தொடங்குகின்றன சுதந்திரத்தின் யோசனைகள் சோதிக்கப்படுகின்றன ஐரோப்பிய மேலாதிக்கத்தின் கருத்துக்கள் அங்கு சோதிக்கப்படுகின்றன மேலும் இந்த பரவல் அனைத்தும் இப்போது புத்தகங்கள் மூலமாகவே நிகழ்கிறது நிச்சயமாக அட்லாண்டிக் முழுவதும் மெதுவாக வளர்ந்த ஒரு புத்தக வர்த்தகம் உள்ளது பயணக் கதைகளின் கற்பனை ஆற்றலுடன் பலவிதமான போலி பயணக் குறிப்புகளும் எழுதப்படுகின்றன ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பலவற்றில் தவறான தகவல்கள் உள்ளன நிறைய தவறுகள் வந்து கொண்டே இருந்தன இந்த வேறுபாடுகளை சரிசெய்ய மக்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது எது சரியானது எது பொய்யானது என்று நிறைய மக்களுக்கு புரியவில்லை மேலும் இந்த செயலற்ற கருத்துக்கள் ஊகங்கள் மற்றும் மக்களின் சார்புத் தன்மையை அடித்தளமாகக் கொண்டிருந்தது ஐரோப்பிய மேலாதிக்கத்தின் கலாச்சார அனுமானங்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களை கொடூரமானவர்கள் விலங்குகளுக்கு நிகரான தன்மை கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் எந்த ஒரு உரிமைக்கும் தகுதியற்றவர்கள்என்று சித்தரித்தன எனவே ஐரோப்பியர்கள் தான் உயர்ந்தவர்கள் ஏனெனில் அவர்கள் மனிதர்கள் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் மனிதர்கள் அல்லர் இந்த வகையான படங்களை இந்த வகையான நம்பத்தகுந்த மக்களுக்கு கொடுப்பது எளிது இதேபோல் இன்றைய தேதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்மறையான வெளிச்சத்தில் பார்க்கும் மீம்ஸ்களை சமூக ஊடகங்களில் பரப்பினால் அந்த சமூகத்தை சார்ந்த நபர் ஒரு திருடனாக அல்லது கடத்தல்காரன் ஆகவோ கருதப்படும் வகையில் ஆகிவிடும் இது வெறுக்கத்தக்க குற்றங்களின் அதிகரிப்பிற்கு வழிவகுக்கிறது ஆரம்பகால நவீன ஐரோப்பாவில் நிச்சயமாக இன வன்முறை உச்சத்தில் இருந்தது ஆனால் ஐரோப்பியர்கள் சென்ற நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பூர்வீக மக்களைக் கொன்றனர் விஞ்ஞான உலகில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய யோசனைகள் அறிவை பொய்மைப்படுத்துவதற்கும் கேள்விக்குள்ளாக்குவதற்கும் வழிவகுத்தன எனவே பிரபஞ்சத்தின் பரவலைப் பற்றிய மிக முக்கியமான யோசனையாக அரிஸ்டாட்டிலியன் உலகினை போன்று இந்த உணர்வு இருந்தது அங்கு நான்கு செறிவான கோலங்கள் பல்வேறு இடத்தில் இருந்தன ஆனால் இவற்றுள் புதியதாக தோன்றியதற்கும் புதிய வகையான கண்காணிப்புகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருந்தன மக்கள் இப்போது என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்கள் உள்ளூரை தாண்டி செல்கிறார்கள் புத்தகங்களின் போக்குவரத்து மற்றும் அவற்றின் ஆய்வுகளால் அவை மிகப் பெரிய பார்வையைக் கொண்டுள்ளனர் எனவே பாரம்பரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களுக்கும் புதிய அவதானிப்புகளுக்கும் இடையிலான இந்த முரண்பாடு இந்த யோசனைகளை கேள்விக்குள்ளாக்கி பல வகையான விசாரணைக்கு வழிவகுத்தது விஞ்ஞான சிந்தனைக்கு அப்பால் ஐரோப்பாவின் முகத்தை மாற்றிய பிற முக்கியமான தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் இருந்தன துப்பாக்கி குண்டு திசைகாட்டி மற்றும் அச்சிடுதல் திசைகாட்டி ஆகியவை நாம் ஏற்கனவே பார்த்த மிக முக்கியமான ஊடுருவல் சாதனமாக உள்ளன அச்சிடுதல் மற்றும் வெடி மருந்து மிகவும் முக்கியமானது ஏனென்றால் துப்பாக்கியால் இப்போது குதிரைப்படை இல்லாமல் சுட முடியும் எனவே வெடி மருந்துகளின் வருகையுடன் மெதுவாக குதிரைப்படை மாற்றப்பட்டு மேலும் அதிகமான நிற்கும் படைகள் வருகின்றன நிற்கும் படைகள் தோன்றுவதற்கு வெடி மருந்து மட்டும் காரணம் அல்ல அதற்கு வேறு காரணங்களும் இருந்தன ஆனால் துப்பாக்கிச்சூடு அதை சாத்தியமாக்குகிறது ஏனெனில் வில்வித்தை பாரம்பரிய வாள்கள் மற்றும் பிறவற்றைப் பயன்படுத்துவதன் மூலம் இயக்கம் முக்கியமாகிறது அந்த இயக்கத்திற்கு குதிரைகள் அல்லது வேறு விலங்குகள் தேவைப்பட்டது ஆனால் இப்போது அந்த இயக்கம் பெற முடியும் நிச்சயமாக சுடுதல் மிகவும் எளிதாகிறது எனவே துப்பாக்கிக் குண்டின் வருகை நிச்சயமாக ஃபயர்பவரை அதிகரிக்கிறது மேலும் இது உலகின் காலனித்துவமயமாக்கலுக்கு மிக முக்கியமான வளமாக மாறுகிறது ஏனென்றால் துப்பாக்கியைக் கொண்டு ஐரோப்பியப் படைகள் மற்ற நிலங்களில் இருக்கும் மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது இது மேலும் புதிய உலகங்களைக் கைப்பற்ற வழிவகுக்கிறது இப்போது சீனாவில் அச்சிடுதல் எப்படி இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே ஆர்வமுடன் பார்த்திருக்கிறோம் சீனர்கள் அச்சிடுவதைப் பற்றி அறிந்திருந்தனர் ஆனால் அவர்கள் உண்மையில் அதை மிகவும் முக்கியமாக கருதவில்லை வெடிமருந்து திசைகாட்டி மற்றும் அச்சிடுதல் ஆகிய மூன்றும் ஐரோப்பாவிற்கு வருவதற்கு முன்பே சீனர்களுக்கு கிடைத்தன அதாவது சீனர்கள் பட்டாசுக்கு வெடி மருந்தை பயன்படுத்தினர் ஆனால் அதை போருக்கு பயன்படுத்த நினைத்ததில்லை சீனர்களுக்குக் கிடைத்த லோடு ஸ்டோர் ஒருவித ஆர்வத்தைத் தோற்றுவித்தது ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் ஒரு வழிகாட்டி சாதனமாகப் பயன்படுத்தவில்லை ஐரோப்பாவில் அச்சிடுவதுசீனாவில் ஏன் இல்லை என்பதை நான் கூறியதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அடிப்படை உற்பத்தி முறை தான் காரணம் அடிப்படை உற்பத்தி முறை எந்த வகையான கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கவில்லை முதலாளித்துவத்திற்கு மட்டுமே அந்த வகையான கண்டுபிடிப்பு தேவைப்படுகிறது முதலாளித்துவம் எப்போதுமே லாபம் விசாரணை தனிநபர் வளர்ச்சி அபாயங்கள் இருக்கும் அறிவை கேள்விக்குள்ளாக்குவது முதலியவற்றை நோக்கி செயல்படும் மற்றும் ஐரோப்பாவில் நடக்கும் உற்பத்தி முறையில் இந்த அடிப்படை மாற்றத்தின் காரணமாக சீனாவிலிருந்து வந்த இந்த தொழில்நுட்பங்கள் ஐரோப்பாவில் புதுமைகளுக்கு வழிவகுக்கின்றன மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அச்சிடுதல் இந்த பல்வேறு வகையான அறிவை அதிக எண்ணிக்கையிலான மக்களிடம் அச்சு மூலம் கொண்டு செல்கிறது எனவே ஒவ்வொரு நபரும் உள்ளே அழைக்கப்படுகிறார்கள் பயன்படுத்தியதை பெறுகிறார்கள் மற்றொரு வகையான புலத்துடன் பரிசோதனை செய்வது இது அச்சிடும் தோற்றத்துடன் நாங்கள் கண்ட ஒன்று குட்டன்பெர்க் கோல்ட்ஸ்மித்ஸின் அறிவை எடுத்துக்கொண்டார் இது உண்மையில் புதுமையின் கண்டுபிடிப்பு மற்றும் அங்கு இருந்த பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளைப் பற்றி சிந்தியுங்கள் நீராவி இயந்திரம் என்பது சமையலறையிலிருந்து வெளிப்படும் நீராவியின் செயல்முறை பற்றிய யோசனையிலிருந்து வெளிப்படுகிறது எனவே ஒரு புதிய வகையான பயன்பாட்டிற்கு ஒரு தொழில்நுட்பத்தை வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் நவீன அச்சிடலால் உருவாக்கப்பட்ட அறிவுத் தளம் நவீன அச்சகத்தால் இந்த அறிவு நெட்வொர்க் உருவாக்கப்படுகிறது விஞ்ஞானத்தின் இந்த வளர்ச்சிக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருதலைப்பட்சமாக வளர்ந்த ஒன்று அல்ல ஐரோப்பாவில் ஏற்படும் அனைத்தும் விஞ்ஞான முறைகள் மூலம் மட்டுமே உருவாகின்றன ஏனென்றால் ஆன்மீகவாதம் ஒரு மிக முக்கியமான மதமாகும் என்று நான் கூறியுள்ளேன் மக்கள் மிக முக்கியமான விஷயமாக தங்கள் விசாரணைகளைத் தொடர்ந்தனர் விசித்திரமான இந்த விசாரணைக்கு இந்த விஞ்ஞான விசாரணையும் உதவி புரிந்தது ஆதலால் மக்கள் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிக புரிதலைத் தேடிக்கொண்டிருந்தார்கள் நியூட்டன் அல்கெமியை ஒரு பெரிய அளவிற்குப் பின்தொடர்ந்தார் பிரபஞ்சம் உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை விளக்கும் பொருட்டு விசாரணை மனப்பான்மையில் இயற்பியலின் பல்வேறு சட்டங்கள் அதன் இயக்கம் ஆகியவற்றைக் கண்டுபிடித்தார் 15 ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முக்கியமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் சுரங்கம் மிகவும் முக்கியமானது உலோகத்தின் பயன்பாடு போர் இயந்திரங்கள் துப்பாக்கிகள் மற்றும் அச்சிடும் இயந்திரங்கள் சுழல் சக்கரங்கள் கருவிகள் ஆலைகள் முதலியவற்றிற்கு தேவைப்பட்டது எனவே சுரங்க மற்றும் உலோகவியலின் வளர்ச்சி அறிவின் மிக முக்கியமான அம்சமாகும் கப்பலின் மேம்பாடு கப்பல் கட்டுதல் மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் அங்குதான் ஆய்வுகள் நடைபெறுகின்றன எனவே நிறைய புதுமைகள் மற்றும் யோசனைகள் அந்தக் காலகட்டத்தில் கப்பல் மற்றும் ஜவுளி மேம்பாடு குறித்து பரிமாறிக்கொள்ளப்பட்டன ஜவுளி உற்பத்தி மிகவும் முக்கியமானது இதுதான் இந்தியாவுக்கு முக்கியம் இண்டிகோ வேளாண்மை மற்றும் இந்திய பருத்தி உற்பத்தியாளர்கள் சுரண்டல் பற்றிய முழு விஷயங்களையும் நமக்குத் தெரிவித்து நம்மை திசை திருப்பியது இந்த காலகட்டம் வரை ஐரோப்பாவில் ஜவுளித் துறையின் வளர்ச்சிக்கு மான்செஸ்டர் ஒரு முக்கிய மையமாக இருந்தது ஐரோப்பா ஜவுளி இறக்குமதியாளராக இருந்தது இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் இந்திய ஜவுளி மிகவும் மதிப்பு வாய்ந்தது மேலும் பல்வேறு பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஐரோப்பாவிற்குள் இந்திய ஜவுளியை விற்பனைக்காக கொண்டு செல்வார்கள் அவர்கள் பெரும் மதிப்புக்கு விற்பார்கள் ஐரோப்பா இந்தக் காலம் வரை ஜவுளியில் நிகர இறக்குமதியாளராக இருந்தது இந்த காலகட்டத்தில்தான் ஐரோப்பா ஜவுளி ஏற்றுமதியாளராக மாறியது ஆனால் உற்பத்தி செய்ய ஐரோப்பாவிற்கு மூலப்பொருள் இல்லை ஐரோப்பா ஒரு வெப்பமண்டல நாடு அல்ல வெப்பமண்டலமற்ற நாடுகள் மிகவும் வளமானவை அல்ல எனவே அவற்றின் மூலப்பொருளான பருத்தியை வளர்ப்பதற்கு காலனிகள் தேவைப்பட்டன மேலும் இந்த பருத்தி ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்பட்டது ஜவுளி உற்பத்தி செய்யப்பட்டது பின்னர் அவை மீண்டும் விற்கப்பட்டன அதுதான் ஐரோப்பாவில் செல்வத்தை உருவாக்க வழிவகுத்தது மேற்கு கிழக்கு நாடுகள் இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கியதால் இன்று தெற்கு நாடுகளை விட செல்வந்தர்களாக உள்ளது நம் நாணயங்களை விட டாலர் அல்லது பவுண்டு அல்லது யூரோ மிகவும் விலை உயர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால் இந்த வரலாற்றுப் பிரிவின் காரணமாக அவர்கள் மூலப்பொருட்களை மலிவாக வாங்கினர் ஏனெனில் அவர்கள் காலனிகளில் அரசியல் அதிகாரத்தைக் கட்டுப்படுத்தினர் மூலப் பொருள்களை எடுத்துச் சென்றார்கள் அது உண்மையில் நடந்த செல்வத்தின் திருட்டு ஆகும் செல்வத்தின் திருட்டு நடந்த ஒரு வழியாகும் நாம் ஜவுளிகளை மிக அதிக விலை கொடுத்து வாங்கினோம் இந்த ஜவுளி உண்மையில் அணிந்திருந்ததை விட மலிவானதாக இருந்தாலும் ஜவுளி வெளிநாட்டிலிருந்து வந்ததால் அதன் லாபம் கிழக்கிந்திய நிறுவனத்தால் திரும்பப் பெறப்பட்டது 16 ஆம் நூற்றாண்டில் இந்த தொழில்நுட்பங்களில் வெளியிடப்பட்ட சில மிக முக்கியமான புத்தகங்கள் இருந்தன மேலும் இந்த தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியில் அச்சிடுதல் மிக முக்கிய பங்கு வகித்தது இசையின் வளர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக இருந்தது விவசாயத்தின் வளர்ச்சியும் இந்த உணவு பாதுகாப்பிற்கு வழிவகுத்தது ஏனெனில் அச்சிடுதல் மூலம் இப்போது இசை குறியீடுகளை அச்சிட முடியும் உணவு பாதுகாப்பு என்பது நீர்ப்பாசனம் விவசாயம் புதிய விதைகளை அறிமுகம் செய்தல் மற்றும் பிற வகையான நுட்பங்களுக்கு வழிவகுக்கிறது விவசாயிகள் விவசாயம் பற்றி நிறைய அறிந்து கொண்டனர் புத்தகங்கள் மூலம் விவசாயம் பற்றி நிறைய கற்றுக்கொண்டனர் மற்றும் ஐரோப்பாவிற்குள் உணவு பாதுகாப்பு நிலைமையை மேம்படுத்தினர் அச்சிடலால் இசையை அச்சிடுவதன் மூலம் கிளாசிக்கல் இசையும் வளர்ச்சி பெற்றது இசை வளர்ந்ததற்கு முக்கிய பங்கு வகித்தது இப்போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு ஐரோப்பாவின் அரசியலில் அச்சு முக்கிய பங்கு வகித்ததைப் பார்க்கலாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை மார்ட்டின் லூதர் கேள்வி கேட்டபோது மத மோதல்கள் வளர ஆரம்பித்தன அவர் ஜெர்மனியில் தனது ஆய்வறிக்கையை முன்வைத்தார் சில வாரங்களுக்குள் அவரது உரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தியது ஜெர்மனி முழுவதும் மிக விரைவாக பரவியது மார்ட்டின் லூதர் அல்லது புராட்டஸ்டன்ட்டுகள் அல்லது கால்வினிஸ்டுகள் போன்ற ஒரு கிளர்ச்சியாளருக்கு அச்சு கொடுக்கும் நன்மை இதுதான் நான் முன்பு கூறியது போல தற்போது வரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே கிளர்ச்சிகளை வேரோடு நீக்க நிறுவன ஆதரவைக் கொண்டிருந்தது அச்சகத்தின் வருகையால் கிளர்ச்சியாளர்கள் இப்போது ஒரு பரந்த புவியியலில் ஆதரவைத் தேடுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் எனவே என்ன நடக்கிறது என்றால் கிளர்ச்சியில் ஒற்றுமை மற்றும் ஆதரவை ஒருங்கிணைப்பதற்கு வழிவகுக்கிறது மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சமாளிக்க மிகவும் வலிமையான சக்தியாக மாறும் வாய்ப்புள்ளது அதனால்தான் புராட்டஸ்டன்டிசம் உண்மையில் அதன் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறது 16 மற்றும் 17 ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் அதிகாரத்திற்கு ஒரு பெரிய சவாலாக ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் அமைந்தது ஐரோப்பாவின் பல்வேறு பிராந்தியங்களில் ஒரு முக்கிய மோதலாக மாறியுள்ளது சர்ச் இதை மிக விரைவாக அங்கீகரிக்கிறது எனவே போப் பத்தாவது லியோ சில புத்தகங்களை உண்மையில் தடைசெய்ய லிபோரம் ப்ரோஹிபிட்டோரியம் மூலம் தடைசெய்யப்பட்ட புத்தகங்களின் பட்டியல்கள் வெளியிட்டார் திருச்சபை அவ்வப்போது தடைசெய்யப்பட்ட புத்தகங்கள் பட்டியல்களை அவ்வப்போதுபுதுப்பித்துக்கொண்டே இருக்கும் போப்பாண்டவரும் அச்சகங்களைப் பயன்படுத்தினார் அச்சகம் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமானது என்பதை அவர்கள் உணர்ந்தவுடன் அச்சகத்தின் மீதான கட்டுப்பாடு அரசியல் ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டது அரசாங்கங்கள் இப்போது மெதுவாக அச்சகங்களை அங்கீகரிக்க முயற்சிப்பதை நீங்கள் காணலாம் சில அச்சகங்கள் சில அங்கீகரிக்கப்பட்டவையாகவும் மீதமுள்ளவை அங்கீகரிக்கப்படாதவையாகவும் உள்ளன அங்கீகரிக்கப்படாதவை ரகசியமான அச்சகம் ஆகும் புத்தக பைரசி என்ன என்பதைப் பார்க்கலாம் புத்தக பைரசி என்பது லாபத்தைப் பெறுவதற்கான மிக முக்கியமான வடிவமாகிறது ஏனென்றால் நிச்சயமாக இவை பிரபலமானவை மக்கள் எதைப் பற்றி படிக்க விரும்புகிறார்கள் சந்தையில் எந்த புத்தகம் வாங்குவார்கள் என்று அறிந்து அதை அதிகாரிகள் கட்டுப்படுத்தலாம் இது ஒரு ஆபத்தான விவகாரம் அவர்கள் அதில் இருந்து நிறைய லாபம் ஈட்டுகிறார்கள் ஏனெனில் திருட்டு புத்தகங்கள் நிச்சயமாக மிகச் சிறந்த விலைக்கு விற்கப்படும் எனவே ஒருபுறம் லாபம் ஊக்கத்தொகையாக கருதப்பட்டது புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த புத்தகங்களை விற்க ஊக்குவிக்கப்பட்டது ஆனால் நான் சொன்னது அது மட்டும் உந்துதல் அல்ல கருத்தியல் உந்துதல்களும் இருந்தன சில அச்சுப்பொறிகள் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை ஆதரித்தனர் தேவாலயத்திற்கும் அரசுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் சுவாரசியமாக இருந்தது ஆளும் அதிகாரம் முற்றிலுமாக உடைக்கப்படவில்லை அதை உடைப்பதற்கு நிறைய நேரம் எடுத்தது எனவே ஐரோப்பாவிற்குள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சில முடியாட்சிகள் ஆதரித்தன சில மன்னர்கள் எதிர்த்தனர் முக்கியமாக ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை தொடர்ந்து ஆதரித்தனர் இங்கிலாந்து அதை எதிர்த்தது ஐரோப்பாவிற்குள் உள்ள நாடுகளில் என்ன நடந்தது என்றால் கத்தோலிக்க மதத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ள ஐரோப்பாவிற்குள் உள்ள பிரதேசங்கள் மற்ற நாடுகளில் புராட்டஸ்டன்டிசத்தை எதிர்த்தது அவற்றின் சொந்த பிரதேசங்களில் அச்சிடப்பட்ட திருட்டு புத்தகங்களை மற்ற பிரதேசங்களுக்குள் கொண்டு வருவதன் மூலம் அபாயகரமான புரட்சிக்கு வழி வகுத்தது எனவே அச்சகம் இரண்டு வகையான புத்தகங்களை சீர்திருத்தத்திற்கும் எதிர் சீர்திருத்தத்திற்கும் வெளியிட்டன இதுவே தலைகீழ் உண்மையாகும் எதிர் சீர்திருத்தம் தேவாலயத்தால் ஆபத்தை விளைவித்தன இது பொதுக் கோளத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது அரசியல் இப்போது பொதுவில் விவாதிக்கப்பட்டு வந்தது அதிகாரப் பிரச்சினைகள் பொதுவில் விவாதிக்கப்படுகின்றன அச்சு ஒரு முக்கியமான பொதுக் கோளமாக மாறியது அதுவரை முதன்மையாக நீதிமன்ற அறைகளுக்குள் அல்லது பிரபுத்துவ வட்டங்களுக்குள் விவாதிக்கப்பட்டவை இப்போது மிகவும் பரவலாக விவாதிக்கப்படுகின்றன ஏனென்றால் அச்சு புத்தகத்தை கிடைக்கச் செய்தது அனைவருக்கும் அணுகல் இருந்ததால் புத்தகங்களை பணம்கொடுத்து வாங்கினார்கள் குறிப்பிட்ட யோசனையை புத்தகங்களின் மூலம் பெற்றனர் இவ்வாறாக அச்சகம் பொதுக் கோளத்தின் எழுச்சிக்கு வழிவகுக்கிறது நடக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு தேவாலயமும் புராட்டஸ்டன்ட் தேவாலயங்கள் அல்லது கத்தோலிக்க தேவாலயங்கள் ஜனநாயக கருவிகளாக வளர முயற்சித்தார்கள் அவை ஐரோப்பாவில் தங்கள் செல்வாக்கை பரவலாக அதிகரிக்க ஆரம்பித்தன அவர்கள் தேவாலயங்களின் வலையமைப்பை வளர்க்க முயன்றார்கள் ஏனென்றால் அப்போதுதான் தேவாலயங்கள் நடத்தப்பட முடியும் மேலும் உள்வரும் தலைமுறை மதகுருக்களின் ஆட்சேர்ப்பு தக்கவைப்பு மற்றும் கோட்பாட்டு மரபுவழி முதலியவற்றை பின்பற்ற முடியும் இதன் மூலம் தேவாலயத்தை அடிப்படையில் ஒரு நிறுவனமாக பராமரிக்க முடியும் இந்த எதிர்மறையான தேவாலயங்கள் ஒவ்வொன்றும் பள்ளிகளை நிறுவின இது பள்ளிக்கல்வி முறைக்கு வழிவகுத்தது பள்ளிகள் உருவாக்கப்பட்டவுடன் பல்வேறு மக்கள் கல்வி கற்க வருவார்கள் அவர்களில் அனைவரும் மதகுருக்கள் ஆக மாற வேண்டும் என்கிற அவசியமில்லை துறவற பள்ளிகள் எதற்கு வழிவகுக்கும் என்பதை இப்போது காணலாம் இது கல்வி அறிவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது மற்றும் கல்வி அறிவின் வளர்ச்சியால் இந்த பள்ளிகள் உண்மையில் இரண்டு வகையான விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது ஒன்று கல்வியறிவின் உயர்வுக்கு உதவுகிறது கல்வியறிவின் உயர்வு என்பது அதிகமான மக்கள் புத்தகங்களைப் படிக்க முடியும் என்பதாகும் ஏனென்றால் இப்போது அதிகமானோர் புத்தகங்களைப் படிக்க முடியும் எனவே புத்தகங்களின் தேவைகளும் வளர்கின்றன நிச்சயமாக கல்விக்கு புத்தகங்கள் தேவை ஆனால் ஒரு முறை படித்தவர்கள் தங்கள் புத்தகங்களைப் படிப்பதன் மூலம் பசியை போக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இப்போது மக்கள் குழுக்களாக வாழ்கிறார்கள் இது நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது நடுத்தர வர்க்கம் என்றால் என்ன சேவைகளை வழங்குபவர்கள் நடுத்தர மக்களாக கருதப்படுவர் இந்த சொல் நடுத்தர வர்க்கம் வெவ்வேறு புலன்களில் பயன்படுத்தப்படும் நடுத்தர வர்க்கம் என்ற வார்த்தையை நாம் வருமானத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறோம் ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கம் என்பது ஒரு நடுத்தர வருமானக் குழு அல்ல ஒரு நடுத்தர வர்க்கம் என்பது சேவைகளை வழங்குபவர்கள் ஆவர் அவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் எழுத்தர்கள் இவர்கள் அல்லது அதிகாரத்துவவாதிகள் ஆகியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நில உரிமையாளர்களும் அல்லர் முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்தவரும் அல்லர் ஆனால் அவர்கள் உற்பத்தியை சாத்தியமாக்குவதற்கான சேவைகளை செய்பவர்கள் ஆவர் பொதுவாக முதலாளித்துவத்துடன் தொடர்புடையவர்கள் புதிய சகாப்தத்தின் புதிய அறிவு படைப்பாளர்களாகின்றனர் திருச்சபை அதிகாரிகளால் ஓரளவு கொண்டுவரப்பட்ட பள்ளிக்கல்வி புதிய அறிவு முறைகளை உருவாக்குகின்றன அந்தக் காலத்தின் அறிவு படைப்பாளர்களாக இருந்த பல்வேறு நபர்களின் வரலாற்றுப் பட்டியலைப் பார்த்தால் முக்கியமான நபராக மச்சியாவெல்லி கருதப்படுவார் அவர்கள் கீழ் செயல்பாட்டாளர் பிரபுத்துவ அரச மேலும் மத தேவாலய குடும்பத்தில் பிறந்தவர் அல்லர் பிக்கோ டெல்லா மிராண்டோலா அல்லது கோப்பர்நிக்கஸ் அல்லது கால்வின் இவர்களில் யாரும் பிரபுத்துவத்திற்குள் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் சுயமாக உருவாக்கப்பட்டவர்கள் சர் வால்டர் ராலே போன்ற ஒரு சில முக்கியமான நபர்கள் சமூகத்தில் தனது நிலையை கற்றல் மூலம் உயர்நிலையை அடைந்தார் இதைப்போல் இலக்கியத்திலும் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது டச்சஸ் ஆஃப் மால்பியில் அன்டோனியோ என்பவர் கற்றவர் மேலும் அவர் குறிப்பிட்ட சமூக வர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் இச்சூழலில் நீங்கள் சலுகையிலிருந்து திறனுக்கு நகர்கிறீர்கள் அவ்வாறு நகர்வதன் மூலம் அவர் தரத்தை பெறுகிறார் எனவே இது ஒரு தனிநபரின் கதை ஆகும் ஒருவர் கற்றல் மூலம் பிறப்பு நிலை சமூகத்தில் உள்ள நிலையைக் கடந்து அப்பால் செல்லக்கூடிய தகுதி பெறுகிறார் அச்சு இதை உருவாக்குவதில் பெரும் செல்வாக்கைக் கொண்டுள்ளது இது பிராந்திய அரசின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது மெதுவாக ஐரோப்பாவின் எல்லைகள் பொதுவான மனிதனுக்கு அணுகக் கூடியதாக இருந்தன இப்போது ராஜ்யங்கள் முடியாட்சிகள் உள்ளன 16 அல்லது 17 ஆம் நூற்றாண்டில் இருந்து முடியாட்சிகள் இருந்தன ஆனால் இதன் பொருள் முடியாட்சிகள் பிராந்தியமாக மாறி வருகின்றன அதாவது பிராந்தியங்களில் அதிக ஒற்றுமை உள்ளது அல்லது சட்டத்தின் பயன்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பின்பற்றப்படுகின்றன எனவே பிரெஞ்சு மன்னர் பிரான்ஸை முந்திய நிலையை விட சீரான தன்மையுடன் ஆட்சி செய்தார் ஏனென்றால் இப்போது சட்டங்கள் பரப்பப்படும் மற்றும் உள்ளூர் பரோன் ஆல் பிற பகை வழக்குகள் சிக்கல்கள் குறைக்கப்படும் தேசியவாதத்தின் வளர்ச்சியை நாம் பின்னர் ஒரு விரிவுரையில் படிக்கலாம் அங்கு ஆண்டர்சனின் வேலையைப் பார்க்கலாம் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் மன்னர்கள் திருச்சபையின் அதிகாரத்தின் மூலம் குறைவாகவே அதிகாரத்தை செலுத்தினார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேசியத்தின் சிறந்த பிரதிநிதி ஆவார்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழு அதிகாரத்தின் மூலம் ஆட்சி செய்து வந்தனர் மேலும் அவர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்களின் சேவைகளை அதிகரிக்கவும் தேசிய அடையாள உணர்வை உயர்த்தவும் பட்டியலிட்டனர் லத்தீன் மொழியிலிருந்து வட்டார மொழிக்கு தொடர்பு ஊடகத்தை மாற்றுவது நிகழ்ந்தது எனவே இப்போது பிரான்சின் எல்லைக்குள் அல்லது இங்கிலாந்தின் எல்லைக்குள் லத்தீன் மொழியை விட அதிகமான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் அல்லது பிரெஞ்சு மொழியில் அச்சிடப்பட்டு வருகின்றன மேலும் அவை உண்மையில் மத அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை குறைக்க ஒருங்கிணைந்து புத்தகங்களை வட்டார மொழிகளில் மொழிபெயர்த்தனர் எல்லைக்குள் பிரஞ்சு பைபிள்பிரஞ்சு பைபிளின் மொழிபெயர்ப்பு மிகப்பரவலாக இருந்தது இதுதான் மொழியியல் தேசியவாதத்தை ஒருங்கிணைக்க உதவியது இப்போது மொழி இந்த தேசிய அடையாளத்தின் மிக முக்கியமான ஆதாரமாக மாறுகிறது எனவே பிரெஞ்சு மன்னர் எழுத்தாளர்களையும் வெளியீட்டாளர்களையும் பிரெஞ்சு மொழியில் வெளியிட ஊக்குவித்தார் இதன் மூலம் தேசியவாதத்தின் உணர்வை உருவாக்கும் நூல்களை எழுத அல்லது வெளியிட முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது எனவே இது மிகவும் முக்கியமானது நடக்கும் மற்ற விஷயம் என்னவென்றால் மன்னர் இருப்பதால் அவர் சொந்தமாக ஆட்சி செய்கிறார் தேவாலயத்தின் ஆதரவு அவருக்கு தேவையில்லை மன்னர் முழுமையானவர் மன்னர் ஒரு கணம் முழுமையானவராக மாறுவதற்கான சாத்தியம் உள்ளது எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் மன்னர்கள் இருந்தனர் ஆனால் அது கேள்விக்குள்ளாக்கத் தொடங்கினர் ஏனென்றால் உங்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை ஏற்கனவே வைத்திருந்தீர்கள் இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரம் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அது ஒரு முறை நடைமுறையில் உள்ள நிறுவனங்களைப் பற்றிய சந்தேகம் மேலும் கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது மற்றும் சுதந்திரம் பற்றிய கருத்துக்களுக்கு அடித்தளமாக அமைகிறது படுவாவின் மார்சிலியோ என்பவர் மிக முக்கியமான உரை ஒன்றை எழுதினார் அது என்னவென்றால் 14 ஆம் நூற்றாண்டிலிருந்து அரசியல் அதிகாரம் தேவாலயத் தலைவரிடமிருந்தோ அல்லது ஆட்சியாளரிடம் இருந்தோ பெறப்பட்டது அல்ல ஆனால் குடிமக்களிடமிருந்து அரசியல் அதிகாரம் பெறப்பட்டது என்பதை முக்கியமாக வலியுறுத்துகிறார் முடியாட்சிகள் அல்லது ராஜ்யங்கள் குடிமக்களை உள்ளடக்கியது அல்ல பாடங்களை உள்ளடக்கியதாகும் இந்த யோசனை மிகவும் வேறுபட்டது குடிமகனின் யோசனையில் ஒவ்வொரு குடிமகனும் இதற்குமுன் சமமாக நடத்தப்பட வேண்டும் இது சலுகையை பிறப்புக்கு ஏற்ப அதிகாரம் உள்ளதை கேள்விக்குள்ளாக்குகிறது நான் யாராக இருந்தாலும் சரி நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் எந்த வகுப்பில் இருக்கிறேன் நான் எந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறேன் என்பது முக்கியமல்ல நான் ஒரு இந்தியன் மற்றும் இந்திய அரசியலமைப்பு இந்தியாவின் சட்டங்கள் நிலத்தின் சட்டங்கள் அனைவருக்கும் சமம் என்பதை பின்பற்ற வேண்டும் இது குடிமகனின் யோசனையாகும் இந்த வாதங்கள் சுதந்திரத்தின் கருத்துக்களைத் தொடக்கியது இது போப்பாண்டவர் செலுத்தும் பிரபுத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கியது பிரபுத்துவத்தின் ஆதிக்கத்தால் போப்பாளரைக் கேள்வி கேட்க முயன்றது மற்றும் இந்த சுதந்திரக் கருத்துக்கள் பிராந்திய மன்னரை உயர்த்த முயற்சித்தன இதன் மூலம் மன்னர்கள் மீதும் கேள்வி எழுப்ப முடிந்தது சுதந்திரத்தின் கருத்துக்கள் மக்களின் தலையில் இறங்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் முழுமையான சுதந்திரத்தை விரும்பும் நடுத்தர புள்ளியில் நிற்பதோடு அல்லாமல் நடுத்தர வர்க்கங்களின் எழுச்சிக்கும் அதிக ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் செயல்களில் ஈடுபட்டு இருந்தனர் நவீன அச்சகங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த தனது விவாதத்தில் மச்சியாவெல்லி தனிமனிதன் விஷயங்களை எவ்வாறு தீர்மானிப்பார் என்பதைப் பற்றி பேசியுள்ளார் இயற்கை சட்டத்திற்கு ஜான் லோக்கின் பங்களிப்பு அரசியலமைப்பை ஒழுங்கமைக்கக்கூடிய விதம் அரசியல் சிந்தனையின் சிக்கல்கள் மனித வகையின் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆசைகளுக்கு வழிவகுத்தன எங்களிடம் இருந்த ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்னவென்றால்இங்கிலாந்தில் ஏற்பட்ட புரட்சி ஆகும் நாம் ஏற்கனவே பிரான்சில் ஏற்பட்ட புரட்சியைப் பற்றிப் பேசியுள்ளோம் இங்கிலாந்தில் ஏற்பட்ட புரட்சி ஒரு குறிப்பிட்ட தொடர் புரட்சிகளுக்கு ஆளானது என்பதை நாம் அடிக்கடி தவற விடுகிறோம் 17 ஆம் நூற்றாண்டு ஆங்கில பத்திரிகைகள் பல்வேறு வகையான கருத்துக்களைப் பரப்புவதில் மிக முக்கியமான பங்கைக் கொண்டிருந்தன இது மிக முக்கியமான பொதுக்களமாக மாறியது அடிசன் மற்றும் ஸ்டீலின் ஸ்பெக்டேட்டர் ஆவணங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் ஆனால் அதற்கு முன்னர் நாங்கள் இன்டர்ரெக்னம் பற்றி பேசலாம் குடியரசுக் கட்சியினர் பொறுப்பேற்றபோது 1642 முதல் 1660 வரை பாராளுமன்றப் படைகள் இங்கிலாந்தின் அரசியல் ஆட்சியைக் கைப்பற்றின ஆட்சியாளர் மன்னர் முதல் சார்லஸ் தலை துண்டிக்கப்பட்டு அவரது மகன் இரண்டாவது சார்லஸ் நீண்ட காலத்திற்கு பிரான்சுக்கு நாடுகடத்தப்பட்டார் முடியாட்சி மற்றும் பாராளுமன்ற சக்திகள் இரண்டும் பத்திரிகைகளை பயன்படுத்தி மக்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சித்தன பிரபுக்கள் மேல்தட்டு மக்களைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை இனி மாற்ற முடியாது மக்கள் ஆதரவை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது 17 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் விக்ஸ் மற்றும் டோரிகள் தாராளவாதிகள் மற்றும் கன்சர்வேடிவ்கள் ஆகிய இரண்டு அரசியல் கட்சிகளின் மூலம் மெதுவாக ஒருங்கிணைக்கப்பட்டன மேலும் பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த அரசியல் காலங்களில் முடியாட்சிக்கு அதிகாரங்கள் வேண்டும் எனவும் ஒரு சிலர் குறைந்த அதிகாரம் வேண்டும் எனவும் மற்றும் சில சிலர் பாராளுமன்றத்திற்கு அதிக அதிகாரங்கள் வேண்டுமெனவும் தங்களது எழுத்துக்களில் வெவ்வேறு நிலையை பின்பற்றினார்கள் லண்டன் காஃபிஹவுஸ்கள் விவாதங்கள் அரசியல் விவாதங்கள் நடைபெறும் மிக முக்கியமான இடமாக இருந்தன மக்கள் பல்வேறு விஷயங்களை எழுதுவார்கள் செய்தித்தாள்கள் மற்றும் அகல விரிதாள்களில் அரசியல் நையாண்டி மற்றும் போர் பற்றிய செய்திகள் இருக்கும் நாம் மேக்ஃப்ளெக்னோ கவிதையை அடுத்த சொற்பொழிவில் பார்ப்போம் இதுகுறித்து இன்னும் நிறைய செய்தி அதில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த அனைத்து விவாதங்களுடனும் பத்திரிகைகள் மூலம் இந்த கருத்துக்கள் புழக்கத்தில் இருந்ததால் ஜனநாயகத்தின் சில முக்கியமான கொள்கைகளுக்கு இங்கிலாந்து ஐரோப்பா மற்றும் பிற இடங்களில் தீர்வு காணப்பட்டன முரண்பாடான கருத்துக்களின் சகிப்புத்தன்மை அரசு அல்லது ஆட்சியாளருக்கு முரணான கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகள் முதலியவற்றை எடுத்துரைக்கமுடியும் உங்களுக்கு முரணான நம்பிக்கை இருந்தால் அரசைக் கேள்வி கேட்டால் அந்தக் காலத்தில் பிரதான சிந்தனையை நீங்கள் கேள்விக்குள்ளாக்கினால் நீங்கள் தூக்கு மேடைக்கு அனுப்பப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை கடைசியாக நீங்கள் லண்டன் கோபுரத்தில் வைக்கப்படும் தீயில் அழிக்கப்படும் புரட்சி விடுவிக்கும் வரை ஏராளமான கைதிகள் பாஸ்டில்லில் கஷ்டப்பட்டுக்கொண்டிருந்தனர் எனவே மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் இந்த சகிப்புத்தன்மை அரணாக செயல்படும் இது ஜனநாயகத்தின் முக்கிய அடிப்படையாகும் மற்றும் பலகை முழுவதும் கருத்துக்களை அச்சிடுவதற்கான பத்திரிகை சுதந்திரம் இதற்கு வழிவகுக்கிறது இந்த சுதந்திரம் மற்றும் அரசியல் கருத்துக்கள் மூலம் கலிலியோவின் வாழ்க்கையை நாம் அறிவோம் ஜியோர்டானோ புருனோவின் வாழ்க்கையை நாம் அறிவோம் கிரகங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்ற கருத்துக்களை கேள்வி எழுப்பிய மக்கள் மீது வழக்குத் தொடரப்பட்டது அவர்கள் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இது சுதந்திரம் தேவைப்படும் அரசியல் கருத்துக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு வகையான கருத்துக்களுக்கும் சுதந்திரம் இது புதிய வகையான யோசனைகளைக் கொண்டுவர உதவுகிறது ஐரோப்பா உண்மையில் உலகெங்கிலும் அதன் மேலாதிக்கத்தைப் பெற்றது ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட வகையான சுதந்திரத்தை கடைப்பிடித்தது ஐரோப்பா தனக்குள்ளேயே சுதந்திரத்தை கடைப்பிடித்தது ஆனால் அது காலனிகளில் அந்த சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தவில்லை எனவே இது உங்கள் சுதந்திரத்தின் அடிப்படையான ஒரு விமர்சனமாகும் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உலகமயமாக்கப்பட்ட உலகில் எந்தவொரு சமூகமும் விரும்பினால் ஒரு சர்வதேச சக்தியாக அல்லது சர்வதேச சிந்தனை மையமாக உயர விரும்பினால் ராணுவ சக்தியின் மூலமாக இல்லாமல் மென்மையான சக்தியில் உலக மக்களின் மரியாதையைப் பெறுங்கள் பின்னர் இந்த அத்தியாவசிய சுதந்திரங்கள் ஜனநாயகத்தின் இந்த அத்தியாவசியக் கொள்கைகள் மிக முக்கியமானவை அரியோபாகிடிகாவில் ஜான் மில்டன் பத்திரிகை சுதந்திரத்தைப் பற்றி பேசினார் பத்திரிகை சுதந்திரத்திற்காக அவர் வாதிட்டார் ஏனென்றால் அந்த காலத்தின் ஆட்சியாளர்களின் நோக்கம் எப்போதுமே அவர்களால் அச்சிட முடியும் பத்திரிகைகள் அவர்கள் நம்பும் விஷயங்களை மட்டுமே அச்சிட வேண்டும் எந்தவொரு மாற்று யோசனைகளும் பத்திரிகைகளுக்குள் நுழையக்கூடாது ஜான் மில்டன் பாராளுமன்ற சக்திகளின் ஆதரவாளராக இருந்தார் ஆனால் அவர் எழுதினார் அவர் ஒரு மிக முக்கியமான நபராக புகழப்படுகிறார் அவரது புத்தகம் அரியோபாகிடிகா பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியமான ஒரு கொள்கையாகக் கருதப்படுகிறது